எனவே PML இன் வளர்ச்சியுடன் நாங்கள் தொடர்கிறோம் மேலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் ஒருங்கிணைப்பு நீட்சி என்பது கணித ரீதியாக ஒரு அனிசோட்ரோபிக் ஊடகத்தை உருவாக்குவதற்கு சமம் அது உறிஞ்சக்கூடிய எவனெஸ்ண்ட் வேவ்களைக் கொண்டுள்ளது முக்கிய யோசனை என்னவென்றால் நாங்கள் ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டுள்ளபடி இந்த ∇e மற்றும் ∇h ஆபரேட்டரை நாங்கள் பொதுமைப்படுத்தியுள்ளோம் இப்போது ஒரு சொல்லைக் கொண்டிருக்கிறோம் 1ex 1ey 1ez இதேபோல் ∇h 1hx 1hy 1hz இதன் விளைவாக எனக்கு ஒரு புதிய சிதறல் உறவு கிடைத்தது அது இங்கே முடிந்துவிட்டது மற்றும் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் சிறிது மறுவரையறை செய்யப்பட்டன நான் ஒரு தருணத்தை வைக்கிறேன் exeyezhxhyhz1 அது எனக்கு மீண்டும் வெற்றிடத்தைப் தருகின்றது எனவே அதுதான் நிபந்தனை எனவே இதுவரை நாம் பேசியது ஒரு எளிய ஒரு ஊடகம் அதில் முன்னாள் ex hx என்ற சில மதிப்புகள் உள்ளன ஆனால் எங்கள் அசல் உந்துதல் என்ன எங்கள் கணக்கீட்டு களத்தில் ஒரு உறிஞ்சும் அடுக்கை வைக்க விரும்பினோம் அதாவது வேவ்கள் வேவ்கள் மீண்டும் பிரதிபலிக்கவில்லை எனவே அதற்காக நாம் இரண்டு ஊடகங்களுக்கு இடையிலான இன்டெர்பேஸை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அதைத்தான் நாம் அடுத்ததாக பார்க்க போகிறோம் எனவே இரண்டு ஊடகங்களுக்கு இடையில் ஒரு இன்டெர்பேஸ் உள்ளது எனவே இதை நாங்கள் எப்படி செய்வோம் என்னிடம் ஒரு xy பிளேன் உள்ளது என்று இங்கே குறிப்பிடுவோம் z 0 என்பது ஒரு இன்டெர்பேஸ் எனவே இங்கே இந்த பகுதி 1 இது z 0 பின்னர் எனக்கு பகுதி 2 உள்ளது மேலும் நாங்கள் ஒரு எளிமையான விஷயத்தை செய்வோம் ஒரு பிளேன் வேவ்வை கருத்தில் கொள்வோம் இது ஊடகம் 1 முதல் ஊடகம் 2 வரை விழுவது உங்களுக்குத் தெரியும் எனவே எடுத்துக்காட்டாக பகுதி 1 எங்கள் கணக்கீட்டு களமாக இருக்கலாம் பகுதி 2 PML அடுக்காக இருக்கலாம் என்று இது அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே இதுபோன்ற வேவ் சில வீழ்ச்சியடைகிறது எனது குறிக்கோள் என்னவென்றால் இந்த ரெபிலெக்ஷன் கோயெபிசியன்ட் மிக மோசமான நிலையில் 0 ஆக இருக்க வேண்டும் அதைத்தான் நான் வடிவமைக்க விரும்புகிறேன் இப்போது நாங்கள் பிளேன் வேவ்களை சமாளிக்கின்றோம் எனவே இப்போது இந்த வகையான சிக்கலை நீங்கள் உயர்நிலைப் பள்ளியில் பார்த்தபோது பிளேன் ஒரு பிளானர் இன்டெர்பேஸ் மற்றும் அங்கே ஒரு வேவ் வந்து விழும் முன்பே வகுத்துள்ளோம் அதாவது நாங்கள் இரண்டு வெவ்வேறு துருவமுனைப்புகளுக்கான ஃப்ரெஸ்னல் ரெபிலெக்ஷன் கோயெபிசியன்ட்களை பெற்றுள்ளோம் பின்னர் அதை நாங்கள் மின்சார புலம் என்பதைப் பொறுத்து அவற்றை இணையான துருவப்படுத்தல் மற்றும் செங்குத்தாக துருவப்படுத்தல் என்று அழைத்தோம் பிளேன்ல் வெக்டர் கள் அல்லது பிளேன்ற்கு வலதுபுறம் செங்குத்தாக எனவே எந்தவொரு தன்னிச்சையான பிளேன் வேவ்களையும் இரண்டு ஆர்த்தோகனல் போலரைசேஷன் ஆல் பிரிக்க முடியும் என்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த ஆர்த்தோகனல் போலரைசேஷனை நான் எவ்வாறு தேர்வு செய்கிறேன் என்றால் ஒரு கன்வென்சன்க்கு இணையாக செங்குத்தாக அதை தேர்வு செய்கிறேன் ஆனால் அது ஒரே வழி அல்ல மற்றொரு வழி TE மற்றும் TM ஆக இருக்கலாம் அவை இரண்டும் ஆர்த்தோகனல் போலரைசேஷன்களாகும் இதில் எந்தவொரு தன்னிச்சையான பிளேன் வேவ்வும் எழுதப்படலாம் நாம் செங்குத்தாகவும் இணையாகவும் செய்ய வேண்டியதில்லை எனவே என்ன வித்தியாசம் எனவே இது ஒரு உதாரணமாக இருந்தது சரி எனவே இது E என்பது குழுவிலிருந்து வெளியே வருகிறது எனவேஇதை செங்குத்தான துருவமுனைப்பு என்று அழைப்போம் ஆனால் மற்ற வழக்கு Ez இப்படி இருக்கும் எனவே இப்போது ஆம் அவை உண்மையில் ஒரே மாதிரியானவை எனவே Ez பூஜ்ஜியமற்றது அல்ல இது அடிப்படையில் பூஜ்ஜியமற்ற Ez அல்லது TM மற்றும் TE இன் வரையறையாகும் எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளும் வாழ்க்கையை எளிமையாக்குகிறது ஆனால் இந்த செங்குத்து மற்றும் இணையான குறியீட்டை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் நாங்கள் TE மற்றும் TM ஐ பயன்படுத்துவோம் எனவே TM ல் எங்கள் நிலை என்ன எனக்கு Hz இருந்தது மாணவர் Hz 0 ஆக இருந்தது எனவே எனக்கு Ez இருந்தது மாணவர் Ez Hx Hy மற்றும் பின்னர் TE ல் என்னிடம் Hz Ex Ey மற்றும் உண்மையாக இந்த இரண்டு சிறந்த லீனியர் காம்பினேஷன்களும் இருந்தது எனவே நாம் என்ன செய்வோம் TE உடன் தொடங்கி எதையாவது பெறுவோம் மேலும் பொதுமைப்படுத்துங்கள் TM யை உண்மையில் இன்னும் எளிதானது எனவே இது ஒரு TE துருவமுனைப்புடன் தொடங்கும் எனவே இந்த இரண்டு பகுதிகளில் பிளேன் வேவ்கள் பகுதி 1 ல் இருந்து ஒரு பிளேன் வேவ் நிகழ்வுடன் இதை தொடங்கலாம் நான் என்ன வகையான வேவ்களை எதிர்பார்க்கிறேன் ஒரு பிரதிபலித்த வேவ் பரவும் வேவ் அவை நான் எதிர்பார்க்கும் வேவ்கள் எனவே இது குறிப்பு நேரம் 0518 எனவே EiE0e j kir இந்த விஷயத்தில் x y பிளேன்ல் E0 வெக்டர் இருக்கப் போகிறது எனவே அது எதுவாக இருந்தாலும் அதை நாம் குறிப்பிட தேவையில்லை இதேபோல் நான் பிரதிபலித்த வேவ்களைக் கொண்டிருப்பேன் எனவே E பிரதிபலித்தது எனவே இது அங்கே இருக்கப்போகிறது எனவே பிரதிபலித்த வேவ்யின் வடிவத்தை நான் எளிமைப்படுத்த முடியுமா வேவ் வெக்டர் என்பது பிரதிபலித்த வேவ்க்கான மின்சார புலம் என்று பொருள் என்னால் அதை ErRE0e j kr r என எழுத முடியும் அவர்கள் ஒரே பிளேன்ல் இருக்க வேண்டும் மாணவர் ஆம் kr என்பது பிரதிபலித்த வேவ் வெக்டர் மற்றும் அவற்றுக்கு இடையில் ஒரு எளிய உறவு இருக்கும் நாம் kiமற்றும் kr உருவாக்குகின்றோம் எனவே இது ஒரு நிகழ்வை பிரதிபலிக்கிறது பின்னர் இதேபோல் பிளேன் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய வழியில் மீண்டும் ஒரு E பரவுகிறது EtTE0e j kt r என்பது பரவும் வேவ் இப்போது நான் இந்த சமன்பாடுகளைப் பயன்படுத்த முயற்சிக்கும்போது இந்த சமன்பாடுகளைக் கொடுக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் நான் எவ்வாறு மேலும் தொடரலாம் முறையாக நாம் எதைப் பயன்படுத்தலாம் கொள்கை என்ன தொடுநிலை எல்லை நிபந்தனைகள் என்ன மாணவர் Er இருக்கும் ஏனெனில் பொதுவாக இது உண்மையாக இருக்காது என்று நான் சொல்கிறேன் ஆனால் அது இங்கே உண்மைதான் மாணவர் இல்லை ஆதாரங்கள் தற்போதைக்கு நிச்சயமாக இல்லை ஆனால் எல்லை நிபந்தனைகள் தொடு புலங்களுக்கானது என்பதை நினைவில் கொள்க மாணவர் ஆமாம் சரியாக எனவே தொடு புலங்களுக்கான எல்லை நிபந்தனைகள் Z கூறுகள் இல்லாததால் எனது புலங்கள் ஏற்கனவே உறுதியானவை ஒரு z கூறு இருந்தால் அது ஒரு சாதாரண அங்கமாக இருக்கும் எனவே எந்த z கூறுகளும் இல்லாததால் நான் Ei Er Et என z 0 இல் எழுத முடியும் எனவே அடுத்து என்ன நடக்கிறது எனவே இந்த வெளிப்பாடுகளை உள்ளே மாற்றுவோம் எனவே நான் என்ன பெறப் போகிறேன் E0e j kir RE0e j kr rTE0e j kt r எனவே இவை என்னவென்றால் எல்லா பக்கங்களிலிருந்தும் மற்றும் இரு பக்கங்களிலிருந்தும் E0 ஐ ரத்து செய்ய முடியும் இதன் அர்த்தம் என்னவென்றால் வேறு என்ன எளிமைப்படுத்தல்களை நான் இங்கிருந்து மேற்கொள்ள முடியும் இது உங்கள் இளங்கலை மின்காந்த பாடநெறியில் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்பதற்கான ஒரு திருத்தமாகும் இங்கிருந்து பரப்புதல் மாறிலி பற்றி நான் என்ன சொல்ல முடியும் மாணவர் என்ன குறிப்பு நேரம் 1001 இருக்க முடியும் குறிப்பு நேரம் 1003 ஆனால் இந்த சமன்பாட்டைப் பார்க்கும்போது நான் என்ன சொல்ல முடியும் உதாரணமாக இந்த சமன்பாடு ki இல் x y z கூறுகளாக இருக்கும் இந்த இன்டெர்பேஸ் z 0 இல் நடக்கிறது எனவே kirkix𝑥 kiy𝑦 எனவே z கூறுகளைப் பற்றி நான் உண்மையில் எதுவும் சொல்ல முடியாது x மற்றும் y கூறுகளைப் பற்றி நான் என்ன சொல்ல முடியும் ஏனென்றால் இங்கிருந்து வரும் கணித வாதத்தின் காரணம் என்ன இவற்றை நீங்கள் பேஸர்கள் என்று விளக்கலாம் மாணவர் இவை சுழலும் பேஸர்கள் மாணவர் எனவே சரி இது z 0 இல் உண்மையாக இருக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொன்றிலும் x y புள்ளியை எடுத்துக் கொண்டால் அது உண்மையாக இருக்க வேண்டும் ஏனெனில் தோற்றத்தைத் தேர்ந்தெடுப்பது தன்னிச்சையானது இது ஒரு பிளேன் இன்டெர்பேஸ் ஆகும் இங்கே இது வேவ்களை அடிக்கிறது மற்றும் வேவ் என்பது ஒரு புள்ளி அல்ல அது முழு இன்டெர்பேஸையும் தாக்கும் எனவே அதனால் எல்லா x y களும் உண்மையாக இருக்க வேண்டும் மேலும் இந்த kir இதற்கு kix𝑥 kiy𝑦 போன்ற சொற்களைக் கொண்டிருக்கப் போகிறது என்பதையும் இந்த பேஸர்கள் பேஸ் இடைவெளியில் எதுவாக இருந்தாலும் சுழலும் மற்றும் இந்த வெளிப்பாடு எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும் எனவே இந்த பேஸர்கள் ஏதோ ஒரு அர்த்தத்தில் ஒரே வேகத்தில் சுழல ஒரே வாய்ப்பு என்ன எனவே இந்த உரிமையை காட்சிப்படுத்துங்கள் முதலில் ஒரு பேஸர் இரண்டாவது ஒரு பேஸர் மூன்றாவது ஒரு பேஸர் நான் x மற்றும் y இன் மதிப்புகளை மாற்றும்போது என்ன நடக்கும் இந்த பேஸ்கள் பேஸில் மாறும் இப்போது நான் இடது புறத்தில் 2 பேஸர்களைச் சேர்த்து வலது புறத்தில் உள்ள மற்றொரு பேஸருடன் சமன் செய்கிறேன் சுழற்சியின் அனைத்து மதிப்புகளுக்கும் இந்த உறவு உண்மையாக இருக்க வேண்டும் அது எப்போது சாத்தியமாகும் எல்லா பேஸ்களும் ஒரே வேகத்தில் சுழலும் போது இல்லையெனில் சில நேரங்களில் அவை பேஸில் இருக்கும் சில நேரங்களில் அவை பேஸில் இருக்காது இந்த உறவு உண்மையாக இருக்காது எனவே பேஸ்க்கு எப்போதும் ஏதோவொரு பேஸில் பேஸ் வேகம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல முடியும் மாணவர் கோட்பாடு இந்த kix கள் மற்றும் அவை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே இது ஒளியியலில் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பேஸ் பொருந்தும் நிலை இது உண்மையில் உங்களுடைய ஸ்னெல்லின் சட்டங்களை Snell's laws பெறுவதற்கான கடுமையான வழியாகும் எனவே பேஸ் மேட்சிங் இது ஒரு பொதுப்பொருள் போன்றது என்று அழைக்கப்படுகிறது எனவே kixkrxktx இதை நான் உறுதிசெய்தால் இந்த சமன்பாட்டில் x மற்றும் y செருகினாலும் பரவாயில்லை இது முடிந்தவுடன் பேஸர்கள் ஒரே வேகத்தில் சுழலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது இங்கிருந்து உடனடி முடிவுக்கு வருவதாலும் பேஸர்கள் சமமாக இருப்பதாலும் சரியான நேரத்தில் அவை ரத்து செய்யப்படலாம் எனவே இது TE துருவமுனைப்பு எனவே நாங்கள் என்ன செய்தோம் என்பது தெளிவாகிறது இப்போது அடுத்தது R மற்றும் T ஆகிய இரண்டு மாறிகளின் மூலம் ஒரு சமன்பாட்டைப் பெற முடியும் நான் அடுத்து என்ன செய்வது ஆனால் காத்திருங்கள் இதற்கு முன் நான் ஒரு விஷயத்தை அர்த்தப்படுத்துகிறேன் இந்த உறவுகள் இங்கே ஒன்றாக இணைந்திருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்பது அடிப்படையில் உங்கள் ஸ்னெல்லின் சட்டத்தை snell's law உங்களுக்கு வழங்குகிறது இந்த k வெக்டர் களை நீங்கள் எழுதியவுடன் கோணங்களில் நீங்கள் உங்கள் n1sinθ1n2sinθ2 n1sinθ சமமாக n2sinθ வை பெறுவீர்கள் ஆனால் நாங்கள் அந்த வழியில் செல்லவில்லை அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் மாணவர் இயல்பானது இயல்பான கூறுகள் என்னவென்றால் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை இளங்கலை படிப்பில் நாங்கள் செய்த ஒரு பிளானர் இன்டெர்பேஸ்லிருந்து எங்கள் ரெபிலெக்ஷன் கோயெபிசியன்ட் யை பெறும்போது நாங்கள் என்ன செய்தோம் E மற்றும் H இரண்டிற்கும் தொடுநிலை எல்லை நிபந்தனைகளைப் பயன்படுத்துகிறோம் சாதாரண எல்லை நிபந்தனைகள் அல்ல எனவே நான் அடுத்ததாக E க்கு உறுதியான எல்லை நிபந்தனைகளைப் பயன்படுத்தினேன் மாணவர் H டான்ஜென்ஷியல் எனவே அது H டான்ஜென்ஷியளை பாதுகாக்கப் போகிறது என்பது உண்மையில் நீங்கள் TE மற்றும் TM துருவமுனைப்புக்கான உங்கள் R ஐ எவ்வாறு பெற்றீர்கள் என்பதுதான் இரண்டாவது சமன்பாட்டை இங்கிருந்து நீங்கள் செயல்படுத்தினால் மாணவர் தொடுநிலை புலம் ஆமாம் ஏனென்றால் z 0 என்பது மேற்பரப்புக்கு தொடுகோடு மாணவர் மேற்பரப்பில் எங்களிடம் உள்ளது நல்லது நான் எப்படி மேற்பரப்பை சரியாக வடிவமைக்கிறேன் என்பது என் கையில் உள்ளது மாணவர் ஏனென்றால் நான் லேயரை வடிவமைக்கிறேன் எனவே நான் பிளானர் சரியா என்பதை உறுதிப்படுத்தப் போகிறேன் ஆனால் அது வித்தியாசமாக இருந்தால் அது விந்தையானது ஏனென்றால் அது ஒரு லோக்கல் நிபந்தனையாக இருக்கும் மாணவர் ஐயா மாணவர் திசையிலிருந்து வேறுபட்டது ஆம் திசை மாணவர் ஆம் மாணவர் நமக்குத் ஒரே மாதிரியான கூறுகள் தேவைப்படும் ஆம் மாணவர் எங்கள் தயாரிப்பு வித்தியாசமாக இருக்கும் எனவே நிகழ்வின் திசைகள் மற்றும் பிரதிபலித்த வேவ் வெக்டர் வேறுபட்டவைகள் மற்றும் அந்த வேறுபாடு முதன்மையாக வருகிறது ஏனெனில் எந்த பரிமாணம் x y அல்லது z மாணவர் z சரியான நிகழ்வு z இல் என்ன நடக்கிறது பிரதிபலித்து z இல் செல்கிறது மாணவர் சரி z என்பது வித்தியாசத்தை உருவாக்கும் ஆனால் இந்த பேஸ் பொருந்தும் நிலையில் இருந்து z சொல் மறைந்துவிட்டது மாணவர் இன்டெர்பேஸில் மட்டும் இன்டெர்பேஸில் மட்டுமே இன்டெர்பேஸில் மட்டுமே எல்லை நிபந்தனை எப்படியும் உண்மைதான் வேவ் வெக்டர் களின் z கூறு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் பின்னர் நாங்கள் அதற்கு வருவோம் ஆனால் இது ஒரு நல்ல புள்ளி உங்களிடம் ஒரு வேவ் வெக்டர் இருப்பதை நான் அர்த்தப்படுத்துகிறேன் இது z கூறுகளின் அடையாளத்தை புரட்டினால் அது அப்படியே மேலே செல்லும்